எனவே சமமான சுற்றுடன் தொடங்குவோம் டிரான்ஸ்பார்மரின் மின்மாற்றியின் சமமான சுற்றுவட்டத்தை நினைவுபடுத்துகிறோம் அதுதான் நாம் முதலில் செய்யப் போகிறோம் இரண்டாவது விஷயம் என்னவென்றால் கசிவைக் குறைக்கும் முறைகளை திட்டமிடல்பின்னர் நாம் பார்க்கப் போகும் மூன்றாவது விஷயம் டிரான்ஸ்பார்மரின்மின்மாற்றியின் சமமான சுற்று அளவுருக்களை திறந்த சுற்று மற்றும் குறுகியசார்ட் சுற்று சோதனை மூலம் தீர்மானிப்பதாகும் சுமை சோதனையையும் பார்ப்போம் ஃபேசர் வரைபடங்களுடன் உண்மையில் வோல்டேஜ்மின்னழுத்த ஒழுங்குமுறை மற்றும் செயல்திறனைப் பார்ப்போம் ஏனென்றால் வோல்டேஜ்மின்னழுத்த ஒழுங்குமுறையின் கணக்கீட்டிற்கு சில பேஸர் வரைபடங்கள் தேவைப்படும் செயல்திறனுக்காக அல்ல நிச்சயமாக வோல்டேஜ்மின்னழுத்த ஒழுங்குமுறைக்கு நமக்கு அது தேவைப்படும் ஒரு டிரான்ஸ்பார்மரின்மின்மாற்றியின் சமமான சுற்றுவட்டத்தை நாம் வரையும்போது முதலில் முதன்மையான முறுக்கின் ரெசிஸ்டன்ஸ் யும் பின்னர் முதன்மை முறுக்குகளின் கசிவு ரியாக்டன்ஸ் யையும் கருத்தில் கொள்ளப் போகிறோம் கசிவு ரியாக்டன்ஸ் அடிப்படையில் மேக்னெட்டிக் பீல்டுக் கோடுகளின் சில பகுதியினாலேயே ஏற்படுகிறது எனவே மேக்னெட்டிக் பீல்டுக் கோடுகளின் சில பகுதிகள் உள்ளன அவை முதன்மை முறுக்குடன் மட்டுமே இணைக்கப்படுகின்றன அவை முதன்மை கசிவு என்று அழைக்கிறோம் மற்றும் மேக்னெட்டிக் பீல்டுக் கோடுகளின் சில பகுதிகள் உள்ளன இது இரண்டாம் நிலை பீல்டு முறுக்குடன் மட்டுமே இணைகிறது இதை நாம் இரண்டாம் நிலை கசிவு என்று அழைக்கிறோம் எனவே கோர் ஐடியல் அல்ல இதன் காரணமாக ரெசிஸ்டன்ஸ் இன் சில கோர் இழப்புகள் உள்ளன இது ஒரு கற்பனையான ரெசிஸ்டன்ஸ் உண்மையில் இது கோர் ரெசிஸ்டன்ஸ் அல்ல எனவே இது அடிப்படையிலேயே ஒரு சமமான ரெசிஸ்டன்ஸ் ஆகும் இது ஹிஸ்டெரெசிஸ் இழப்புகள் மற்றும் எடி கரண்ட் இழப்புகள் வடிவத்தில் நிகழும் இழப்பு எவ்வளவு என்பதை அடிப்படையாகக் கொண்டு மதிப்பிட முடியும் பொதுவாக இந்த கோர் இழப்பு சிறியதாக இருக்கும் இதன் காரணமாக நான் லோடு இல்லாத கரண்டின்மின்னோட்டத்தின் இரண்டு பகுதிகளைப் பார்த்தால் ஒன்றை நாம் IC என அழைக்கிறோம் இது கரண்டின்மின்னோட்டத்தின் கோர் இழப்புக்கு ஒத்திருக்கிறது மேலும் நாம் உண்மையில் இதை Xm என எடுத்துக் கொள்வோம் இது Im உடன் ஒத்திருக்கிறது இதை நான் Im என்று அழைத்தால் ஒன்றாக இது Io என அமைகிறது இது உண்மையில் லோடு இல்லாத கரண்ட்மின்னோட்டமாகும் நான் உண்மையில் இதை பார்த்தால் இது மிகவும் மோசமான பவர் காரணியைக் கொண்டிருக்கிறது ஏனெனில் கரண்டின்மின்னோட்டத்தின் கோர் இழப்பு கூறு மீது மேக்னட்டைசேஷன் கரண்ட்மின்னோட்டம் ஆதிக்கம் செலுத்தும் மேக்னட்டைசேஷன் கரண்ட்மின்னோட்டம் இயற்கையில் ரியாக்டிவ் மற்றும் கரண்டின்மின்னோட்டத்தின் கோர் இழப்பு கூறு உண்மையானது மற்றும் கரண்டின்மின்னோட்டத்தின் கோர் இழப்பு கூறு மிகவும் சிறியது என்பதால் மாறாமல் லோடு இல்லாத நிலையில் இருக்கும் டிரான்ஸ்பார்மர்க்குமின்மாற்றிக்கு பவர் ஃபேக்டர் சக்தி காரணி மோசமானதாக இருக்கும் இரண்டாம் பக்கத்தில் எங்களிடம் R2 உள்ளது இது உண்மையில் இரண்டாம் நிலை முறுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆகும் ஆனால் அதை முதன்மை பக்கத்திற்கு மாற்ற விரும்பினோம் எனவே அதை R2 என்று அழைக்கிறோம் அங்கு நான் R2' R2 N1N22 என எழுத முடியும் அங்கு R2 இரண்டாம் நிலை முறுக்கு உள்ளார்ந்த ரெசிஸ்டன்ஸ் ஆக இருக்கும் ஆனால் இதை முதன்மை பக்கத்திலிருந்து காட்சிப்படுத்த விரும்புகிறேன் எனவே நான் N1N22 இதை பெருக்குகிறேன் எனவே இப்போது நான் இடமாற்றம் செய்துள்ளதால் அதை நிச்சயமாக ஒன்றாக இணைக்க முடியும் அதனால் தான் நான் முன்பு அதை ஒன்றாக இணைக்கவில்லை ஆனால் இப்போது அவை மின்சாரத்தால் இணைக்கப்பட்டுள்ளன இதில் எந்த பிரச்சனையும் இல்லை பின்னர் X2' வைத்து இருக்கப்போகிறேன் இது இரண்டாம் நிலை முறுக்குகளின் கசிவுவின் ரிலக்டன்ஸ் ஆகும் இது மீண்டும் திருப்ப விகிதத்தின் உதவியுடன் முதன்மை பக்கத்திற்கு மாற்றப்படுகிறது இப்போது இறுதியாக என்னிடம் ஒரு லோடு உள்ளது ஒரு லோடு அதை நான் நேரடியாக இணைத்திருந்தால் அதை ZL என அழைத்திருப்பேன் இப்போது நான் அதை ZL' என்றுதான் அழைக்கப் போகிறேன் ஏனென்றால் மீண்டும் அதை முதன்மை பக்கத்திற்கு மாற்றுவதால் ஆகும் இங்கேயும் ஃபேசர் வரைபடத்தைப் பற்றி உங்களுக்கு ஒரு சிறிய உணர்வைத் தர முயற்சிக்கிறேன் ஏனென்றால் நாங்கள் நிச்சயமாக மீண்டும் பேஸர் வரைபடத்தை இன்னும் விரிவாக வரைவோம் ஆனால் பேஸர் வரைபடத்திற்கு ஒரு உணர்வைத் தர முயற்சிக்கிறேன் எனவே இது டிரான்ஸ்பார்மருக்குமின்மாற்றிக்கு செலுத்தும் வோல்டேஜ் மின்னழுத்தம் என்று சொல்லலாம் எனவே டிரான்ஸ்பார்மரின்மின்மாற்றியின் முதன்மை பக்கத்தில் நான் பயன்படுத்தும் வோல்டேஜ்மின்னழுத்தம் அதுதான் இப்போது IC ஐ வோல்டேஜ்மின்னழுத்த ஆக்சிஸ் ல் வரையப்போகிறேன் மிகத் தெளிவாக நான் அளவியில் எதையும் வரையவில்லை ஏனென்றால் நிச்சயமாக கரண்ட் மற்றும் வோல்டேஜ்மின்னழுத்தங்கள் வித்தியாசமாக ஒப்பிடலாம் அவை ஆப்பிள் மற்றும் ஆரஞ்சு போன்றவை ஆனால் நான் லோடு கரண்ட் வரையும்போது அவற்றை என்னால் ஒப்பிட முடியாது லோடு இல்லாத 100 வது அல்லது 150 வது கரண்ட்டை வரைவது எனக்கு மிகவும் கடினம் எனவே நான் அதை தோராயமாக வரைந்து கொண்டிருக்கிறேன் அதாவது அதை அளவிட முடியாது எனவே இது தான் IC இப்போது நான் சற்றே Im இதைப் போலவே இருக்கப் போகிறது காந்த கரண்ட் இது போன்றது இப்போது நான் IC மற்றும் Im ஆகியவற்றைச் சேர்க்கும்போது அவற்றை ஒன்றாகச் சேர்க்கிறேன் நான் என்ன பெறப் போகிறேன் என்றால் லோடு இல்லாத கரண்ட்மின்னோட்டம் என அழைக்கப்படுகிறது எனவே இதை Io என்று அழைக்கிறேன் இதுதான் லோடு இல்லாத கரண்ட்மின்னோட்டம் பேராசிரியர் ஆம் முதன்மை பக்கத்தில் இது V1 இங்கே நான் V1 ஐப் பயன்படுத்துகிறேன் பேராசிரியர் நீங்கள் சொல்வது சரிதான் IC ஆனது V1 உடன் சரியாக இருக்க முடியாது என்பதில் சந்தேகமில்லைஏனென்றால் R1 மற்றும் X1 இல் நடக்கும் சில வீழ்ச்சி உங்களிடம் உள்ளது R1 மதிப்புகள் சிலவற்றைப் பார்க்க முயற்சிப்போம் நான் 2 2 kVA 220 வோல்ட் 110 வோல்ட் டிரான்ஸ்பார்மர் பற்றி பேசுகிறேன் என்றால் நான் உங்களிடம் சொன்னேன் முதன்மை கரண்ட் மதிப்பிடப்பட்ட கரண்ட் சுமார் 10 A ஆகும் சுமை இல்லாத கரண்ட் நான் பெறப்போவது 0 3 A மட்டுமே இந்த ரெசிஸ்டன்ஸ் மற்றும் ரியாக்டென்ஸ்யையும் நான் ஒரு மின்மாற்றியில் பார்த்தால் ரியாக்டென்ஸ் கசிவு மிகவும் சிறியதாக இருக்கும் இதை என்னால் பெரிதுபடுத்த முடியாது ஏனென்றால் எனக்கு எந்த ஒரு காற்றின் இடைவெளியும் இல்லை ஒரு சுழலும் இயந்திரத்தில் எனக்கு காற்றின் இடைவெளி உள்ளது எனவே வெளிப்படையாகவே காற்றின் இடைவெளியில் பெரிய அளவிலான ஃப்ளக்ஸ் கசிந்துவிடும் அதேசமயம் இங்கே காற்றின் இடைவெளி இல்லை காற்றின் இடைவெளி மிகக் குறைவாக இருப்பதால் கசிவு மிகச் சிறியதாக இருக்கும் எனவே ஒரு டிரான்ஸ்பார்மரின்மின்மாற்றியின் கசிவு ரியாக்டென்ஸ் பொதுவாக இருக்கும் வோல்டேஜ் டிராப்பின்வீழ்ச்சியின் அடிப்படையில் நான் பார்த்தால் வோல்டேஜ் டிராப் வீழ்ச்சி சுமார் 2 சதவீதம் அல்லது 3 சதவீதம் மட்டுமே இருக்கும் அதை விட வேறு எதுவும் இல்லை முற்றிலும் ஒன்றாகச் சேர்த்தால் இதன் முழு லோடு கரண்ட் நிலையில் R1 மற்றும் X1 R2 மற்றும் X2 ஆகியவையில் உள்ள வோல்டேஜ் டிராப்வீழ்ச்சி ஒன்றாக இணைக்கப்படுவது 5 சதவீதத்திற்கும் குறைவாகவே இருக்கும் 220 வோல்ட்டுகளில் 2 2 kVA டிரான்ஸ்பார்மர்க்குமின்மாற்றிக்கு 10 A பாயும் போது R1 R2' j X1 X2' x10 A இல் இருக்கும் டிராப்வீழ்ச்சி எவ்வளவு என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சித்தால் எனக்கு ஒரு 11 வோல்ட் 10 வோல்ட் அல்லது 9 வோல்ட் டிராப் அல்லது அதை விட மிகவும் குறைவாக இருக்கும் அது குறைந்து செல்கிறது முழு லோடு கரண்ட் பாயும் போதும் இதுதான் விஷயம் எனவே குறைந்த கரண்ட் பாய்கிறது என்றால் இது கரண்ட்டின் 2 சதவிகிதம் ஆகும் யார் கவலைப்படுகிறார்கள் எனவே லோடு இல்லாத நிலையில் டிராப்வீழ்ச்சி மிகவும் சிறியது எனவே என்னால் புறக்கணிக்க முடியும் R1 மற்றும் X1 டிராப் ஐவீழ்ச்சியை V1 மற்றும் E1 இதை நான் E1 E1 என்று அழைத்தால் லோடு இல்லாத நிலையில் V1E1 என்று சொல்லலாம் IC மற்றும் V1 க்கு இடையில் இருக்கக்கூடிய பேஸ் மாற்றம் எதுவாக இருந்தாலும் என்னால் குறைவாகக் கவனிக்க முடியவில்லை என்பதற்கான காரணம் இதுதான் இது ஒன்றும் இல்லை எனவே அவை இரண்டும் பேஸ் இல் உள்ளன என்பதை நான் எடுத்துக்கொள்கிறேன் இப்போது இதை லோடு இல்லாத கரண்ட் என்று உள்ளது ஒருமுறை நான் இதை லோடு இல்லாத கரண்ட்டாக பெற்றவுடன் நான் இப்போது லோடுகளை இணைத்துள்ளேன் என்று சொல்லலாம் லோடுகளை இணைக்கவும் நான் நிச்சயமாக இரண்டாம் நிலை கரண்ட்டை கொண்டிருக்கிறேன் எனவே இரண்டாம் நிலை கரண்ட் அதை I2' என்று அழைக்கிறேன் நான் அதை முதன்மை பக்கத்திற்கு இடமாற்றம் செய்ததால் அதை I2 என அழைக்கக்கூடாது எனவே இதை இனி I2 என அழைக்க முடியாது நான் அதை I2' என்று அழைக்க வேண்டும் எனவே நான் சில I2' வைத்திருப்பேன் மற்றும் I2' பேஸ் கோணம் நான் எந்த வகையான லோடுகளை இணைத்துள்ளேன் என்பதைப் பொறுத்தது நான் அதிக இன்டக்டிவ் லோடுகளை இணைத்திருந்தால் இங்கு I2' என்பது V1 அல்லது E1 ஐ விட அதிக கோணத்தில் பின்தங்கியிருக்கும் நான் ஒரு யுனிட்டி பவர் பேக்டர்சக்தி காரணி லோடை இணைக்கிறேன் என்றால் கரண்ட் IC யுடன் இருக்கும் பவர் பேக்டர்சக்தி காரணி பின்தங்கிய லோடு இருக்கும் நிலையில் நான் காட்டியதை விட நீண்ட நேரம் அதைக் காட்டக்கூடாது ஏனெனில் லோடு இல்லாத கரண்ட்டுடன் ஒப்பிடும்போது லோடு கரண்ட் மிக அதிகமாக இருக்குகும லோடு இல்லாத கரண்ட் 5 க்கும் குறைவாகவே உள்ளது பின்னர் இந்த குறிப்பிட்ட கரண்ட் I2'வின் நீளத்தினை கிட்டத்தட்ட 20 மடங்கு அல்லது 25 மடங்கு லோடு இல்லாத கரண்ட் எனக் காட்ட வேண்டும் இதை இப்போது என்னால் காட்ட முடியவில்லை எனவே நான் லோடு கரண்ட்டாக நான் இதைக் காட்டியதற்கான காரணங்களை நீங்கள் அடிப்படையில் புரிந்துகொள்கிவீர்கள் என்று கருதுகிறேன் எனவே இது உண்மையில் என் லோடு கரண்ட்டாக இருக்கும் இது லோடு கரண்ட்டாகும் எனக்கு இங்கே லோடில் கரண்ட் இருந்தால் இந்த கரண்ட்டைஎன்னால் சேர்க்க முடியும் இது உண்மையில் எனது I0 மற்றும் I2' ஆகும் இவை இரண்டும் சேர்ந்து I1 ஐ உருவாக்கும் எனவே I1 வெக்டார்திசையன் ரீதியாக I0 I2' க்கு சமம் என்று நான் சொல்ல வேண்டும் மற்றும் I0 உண்மையில் Im க்கு சமம் அது jIm IC ஆக இருக்க வேண்டும் I0 உண்மையில் என்னவென்றால் இது பின்தங்கிய நிலையில் உள்ளது எனவே ஒட்டுமொத்த லோடு இல்லாத கரண்ட் என்று சொல்ல வேண்டும் மற்றும் I2' இல் லோடு இல்லாத கரண்ட்டுடன் சேர்க்கப்படும் அதுதான் மொத்த முதன்மை கரண்ட் ஆகும் எனவேஇறுதியாக இப்போது ஒட்டுமொத்த கரண்ட்டை வரைய முடியும் எனவே நான் உண்மையில் I0 வரைய வேண்டும் இதை நான் இப்படி காண்பிப்பேன் நான் அதை சரியான கோணத்தில் காண்பிக்கிறேன் என்று நம்புகிறேன் அதனால் இது தான் I0 எனவே இப்போது இரண்டும் ஒன்றாக சேர்க்கப்பட்டது இதை நான் I1 ஆக வைத்திருக்க வேண்டும் இது ஒட்டுமொத்த I1 ஆகும் எனவே நான் பவர் ஃபேக்டரைசக்தி காரணியை வரைந்தால் உண்மையில் லோடு கரண்ட் பவர் ஃபேக்டர்சக்தி காரணி பேசும் இது நான் எடுத்த V1 மற்றும் I2'க்கு இடையிலான கோணமாகும் இது துல்லியமாக இல்லை நான் அதை V2' மற்றும் I2 ஆக எடுத்துக் கொள்ள வேண்டும் V2' என்றால் என்ன என்பதை நான் பார்க்க வேண்டும் அது இங்கே கிடைக்கிறது இது V2' நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் இது V2' ஆக இருக்க வேண்டும் எனவே எனக்கு பல டிராப்வீழ்ச்சி உள்ளன முதலில் நான் R1jI1 E1 பயன்படுத்தினால் எனக்கு E1 கொடுக்கும் எனவே இந்த E1 இப்போது இரண்டாம் பக்கத்திற்கு அனுப்பப்பட உள்ளது நான் திருப்பத்தின் விகிதத்தை கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை என்றால் இதை நான் E2 என்று அழைக்கலாம் ஆனால் நான் திருப்பத்தின் விகிதத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டால் E1 மற்றும் E2'ஆகியவை சமம் அவை ஒன்று மற்றும் சமம் ஏனெனில் அவை திருப்பத்தின் விகிதத்தைப் பின்பற்றுகின்றன இந்த R2 மற்றும் X2' இல் கைவிடப்பட்ட பிறகு இப்போதே E2' லோடுக்கு அனுப்பப்படும் எனவே நான் E2' I2' R2'jX2' என்று சொல்ல வேண்டும் எனவே V1 மைனஸ் I1 பிளஸ் என்று சொல்லினேன் ஆனால் இதை எழுத முடியும் I1R1 j X1 இது E1 ஆக இருக்கும் இது E2 க்கும் சமம் ஆனால் நானும் இதை E2' I2' R2'jX2'V2' எழுத வேண்டும் எனவே இரண்டு டிராப்வீழ்ச்சி தெளிவாக உள்ளன வோல்டேஜ் வீழ்ச்சி முக்கியமாக தொடர் பகுதியை நாங்கள் கருத்தில் கொள்கிறோம் ஏனென்றால் அங்குதான் வோல்டேஜ் டிராப் ஆகிறது எனவே நான் பவர் ஃபேக்டர்சக்தி காரணியை வரைந்தால் தோராயமாக இது லோடுகளின் பவர் ஃபேக்டர்சக்தி காரணி என்று நான் கூறலாம் ஆனால் அது தோராயமாக இருப்பதால் V1 மற்றும் I2' க்கு இடையிலான கோணத்தை நான் நேரடியாக எடுத்துள்ளேன் உண்மையில் நான் V2' மற்றும் I2'எடுத்திருக்க வேண்டும் ஆனால் சேமிக்கும் கருணை R2'jX2' இல் சிறியது அவற்றில் ஒரு டிராப்வீழ்ச்சி இருந்தாலும் இவை இரண்டும் ஒன்று க்கொன்று பேஸ் இல் உள்ளன அது நல்லது நிச்சயமாக ஒரு பேஸ் கோணம் உள்ளது எனவே அதைக் கணக்கிட முயற்சிப்போம் எனவே நான் என்னை அனுமதித்திருந்தால் அநேகமாக V2' அதை இங்கே எங்காவது இருக்கும் நான் தன்னிச்சையாக V2' கைவிடப் போகிறேன் அது உண்மையில் சரியானது இல்லை ஒருவேளை V2' நீளம் இவ்வளவு இருக்கக்கூடாது சரி அது அழிக்கப்படும் முழு விஷயம் அல்லது அது அழிக்கப்படாது எனவே இதுதான் V2' இந்த V2' அதற்கு நான் என்ன சேர்க்க வேண்டும் முதலில் I2' ஆல் பெருக்கப்படுகிறது பேராசிரியர் சரியாக சுமை லோடு அல்லாதது திறந்த சுற்றுஓபன் சர்க்யூட் ஆகும் சுமை லோடு அல்லாதது மற்றும் ஓபன் சர்க்யூட் ஒன்றுக்கொன்று ஒத்ததாக இருக்கின்றன அவை ஒன்றுக்கொன்று ஒத்ததாக இருக்கின்றன எனவே V2' க்கும் நான் முதலில் I2'R2jX2 ஐ சேர்க்க வேண்டும்அதுதான் நான் செய்ய வேண்டியது முதல் விஷயம்பின் நான் I1R1jX1 ஐ சேர்க்க வேண்டும் நான் அவை இரண்டையும் சேர்த்தால் நான் V1 ஐப் பெற வேண்டும் அதைச் செய்வதை விட நான் நினைத்துக்கொள்கிறேன் நான் இதை முழுவதுமாக எழுதியிருந்தாலும் I1 தோராயமாக I2' க்கு சமம் என்று சொல்லலாம் சுமை லோடு இல்லாத மின்னோட்டம்கரண்ட் உண்மையில் சிறியதாக இருப்பதால் எழுதுவதில் எந்தத் தீங்கும் இல்லை எனவே ஒரு தோராயமாக நான் V2 ல் என்ன செய்யப் போகிறேன் என்பது நான் முதலில் I2'R1R2'ஐ நேரடியாக சேர்க்கப் போகிறேன் எனவே இது I2' எனவே இதை நான் I2' ஐ Req ஆல் பெருக்கலாம் என்று எழுதலாம் அங்கு ReqR1R2' எனவே நான் அடிப்படையில் ReqR1R2' ஐப் பெறப்போகிறேன் இதேபோல் ReqX1X2' மின்மாற்றியின் டிரான்ஸ்பார்மரின் ஒட்டுமொத்த தொடர் எதிர்ப்புரெசிஸ்டன்ஸ் மற்றும் மின்மாற்றியின் டிரான்ஸ்பார்மரின் ஒட்டுமொத்த தொடர் எதிர்வினை ரியாக்டன்ஸ் எனவே நான் அதை அப்படி எடுக்க முடியும் எனவே நான் R2' காக என்ன செய்கிறேன் என்பது நான் முதலில் ரெசிஸ்டன்ஸ் எதிர்ப்பில் அனைத்து டிராப் யும்வீழ்ச்சியையும் சேர்க்கிறேன் இரண்டு ரெசிஸ்டன்ஸ் எதிர்ப்புகள் எனவே நான் R1 இல் டிராப்வீழ்ச்சியை எடுக்கப் போகிறேன் R2' இல் டிராபவீழ்ச்சியை எடுத்துக் கொள்ளுங்கள் நான் ரெசிஸ்டன்ஸ்எதிர்ப்பால் பெருக்கப் போகிறேன் அதன் பிறகு எதிர்ப்புரெசிஸ்டன்ஸ் கரண்ட் மின்னோட்டத்துடன் பெருக்கப்பட்டு பேஸ் இல் கரண்ட்டுடன் மின்னோட்டத்துடன் இருக்கும் இதை நான் எடுத்துள்ளேன் இதன் பேஸ் இல் இவை 2 ம் பேஸ் இல் உள்ளன இதற்கு நான் உண்மையில் ஒரு செங்குத்து வரைய வேண்டும் எனவே நான் இதை ஒரு செங்குத்தாக வரைந்தால் அந்த செங்குத்து ரெசிஸ்டன்ஸ்யின் டிராப் வீழ்ச்சி மற்றும் இண்டக்டன்ஸ் டிராப் சரியாக ஒன்றுக்கொன்று செங்குத்தான கோணங்களில் இருக்கும் என்பதைக் குறிக்கிறது நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் என்று நம்புகிறேன் கரண்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸ்யின் டிராப்வீழ்ச்சி ஒன்றுக்கொன்று பேஸ் இல் இருக்கும் மற்றும் கரண்ட் மற்றும் இன்டக்டிவ் டிராப் வீழ்ச்சி ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கும் எனவே இதை நான் I2'Xeq என்று எழுதினால் இதை நான் நீட்ட வேண்டும் பின்னர் இதுதான் V1 என்று சொல்லுங்கள் இந்த முழு சிவப்பு கோடும் V1ஆகும் அசல் நீலக்கோடு அல்ல இந்த முழு சிவப்பு கோடு V1 ஆகும் எனவே நான் வரைவதற்கான R1மற்றும் R2' டிராப் வீழ்ச்சி மற்றும் X1 மற்றும் X2' டிராப்வீழ்ச்சி தனித்தனியாக குறிக்கும் பேஸர் வரைபடம் நான் இரண்டையும் ஒன்றாக இணைத்திருப்பதை விட இதனால் முதன்மை பக்கத்திலிருந்து பயன்படுத்தப்படும் வோல்டேஜ் எதுவாக இருந்தாலும் ஒட்டுமொத்த முனைய வோல்டேஜ் ஐ நான் பார்க்கிறேன் எனவே டிரான்ஸ்பார்மருக்குள் நடக்கும் ஒட்டுமொத்த டிராப்வீழ்ச்சியை நான் எடுத்துள்ளேன் எனவே பேசர் வரைபடத்தை படிப்படியாக நினைவுபடுத்துகிறேன் ஏனென்றால் நான் சிறிது மாற்றங்களை செய்துள்ளேன் இங்கேயும் அங்கேயும் முதலில் நாம் ஒரு வோல்டேஜை வரைந்தோம் இது பயன்படுத்தப்பட்ட வோல்டேஜ் V1 ஆகும் அங்கிருந்து முதலில் லோடு இல்லை கரண்ட்டை வரைந்தோம் எனவே லோடு இல்லாத கரண்ட் இல் இரண்டு கூறுகள் உள்ளன ஒன்று கரண்ட் இன் கோர் இழப்பு கூறு இது வோல்டேஜ்யுடன் பேசில் உள்ளது மற்றொன்று மேக்னெட்டிக் கரண்ட் இது 900 இல் உள்ளது இது வரைந்த உருவத்தில் பார்ப்பதற்கு 900 போல் இல்லை என்றாலும் அது சரியாக 900இருக்க வேண்டும் இந்த இரண்டையும் சேர்க்கும்போது லோடு இல்லாத கரண்டை பெறுகிறோம் எனவே I0 ஒரு லோடு இல்லாத கரன்ட் ஆகும் அங்கு நாம் Im மற்றும் IC இரண்டையும் உடன் சேர்க்கிறோம் எனவே I0 என்பது லோடு இல்லாத கரன்ட் ஆகும் ஒருமுறை I0 பெற்றால் எனது நோ லோட்லோடு இல்லாத பேஸர் வரைபடம் கிட்டத்தட்ட முடிந்தது அதன் பிறகு நான் லோடைச் சேர்க்க வேண்டும் அல்லது லோடை எடுத்துக்கொள்ள வேண்டும் அது லோடு கரன்ட் I2' ஆகும் உண்மையான லோடு கரன்ட் பாய்கிறது I2 வின் உதவியுடன் அதை எடுத்துள்ளேன் அதை முதன்மை பக்கத்திற்கான திருப்ப விகிதத்தினை I2' என்று அழைக்கிறேன் இப்போது இந்த I2' மற்றும் I0 ஒன்றாகச் சேர்த்தால் எனக்கு I1 கொடுக்கும் எனவேநான் கவனத்தில் எடுத்திருக்க வேண்டும் நான் R2 மற்றும் X2' வழியாக டிராப்வீழ்ச்சி கிடைத்திருந்தால் I2' மட்டுமே நான் R1 மற்றும் X1 டிராப்வீழ்ச்சியை எடுக்கும்போது I1 நான்எடுத்திருக்க வேண்டும் அதில் லோடு இல்லாத கரண்டும் இருக்கும் ஆனால் ஒரு லோடு இல்லாத கரண்ட் முழு லோடு கரண்டிருக்கு 5 சதவீதத்திற்கும் குறைவாகவே இருக்கும் எனவே நான் அதை புறக்கணித்தால் எனவே நான் ஒரு தோராயத்தை எடுத்துக்கொள்கிறேன்I1 I2' எனவே இப்போது நான் என்ன செய்கிறேன் I1 அல்லது I2' நான் கவனத்தில் தொடர் அளவுருக்களில் நடைபெறும் அனைத்து டிராப் யும் வீழ்ச்சி யும் எடுத்துக்கொள்கிறேன் அதாவது R1 R2' X1 X2' எனவே R1 R2' நான் Req என அழைக்கிறேன் அந்த Req இன் டிராப்வீழ்ச்சி கரண்ட்டுடன் பேஸ் இல் இருக்கும் எனவே என்ன கரண்ட் என்னிடம் உள்ளது நான் I2' மற்றும் Req இப்போது இணையாக எடுத்துள்ளேன் பின்னர் அதற்கு செங்குத்தாக Xeq டிராப் வீழ்ச்சி இருக்கும் எனவே I2'Xeq நான் எடுத்துள்ளேன் நான் இந்த இரண்டையும் சேர்க்கும்போது உண்மையில் நான் இங்கே ஒரு வெக்டாரை விட முடியும் இது I2'Zeq ஆகும் நான் அதை அப்படி அழைத்தால் எனவே நான் இங்கே ஒரு வெக்டாரை வரைய வேண்டும் அது உண்மையில் I2'Zeq என காண்பிக்கும் நான் உணர்ந்தால் அதை காட்ட முடியும் இப்போது V2' டிரான்ஸ்பார்மர் உள்ளே உள்ள இம்பிடிடன்ஸ் களில் ஏற்பட்ட டிராப்வீழ்ச்சி எதுவாக இருந்தாலும் டிரான்ஸ்பார்மர் உள்ளே உள்ள தொடர் இம்பிடிடன்ஸ்கள் இவை இரண்டும் சேர்ந்து V1 ஐ உருவாகின்றன எனவே அதுதான் உண்மையில் V1 எனவே நீங்கள் உண்மையில் ஒரு மின் டிரான்ஸ்பார்மரை பார்த்தால் V1 மற்றும் V2' க்கு இடையில் பேஸ் இன் கோணம் பொதுவாக சிறியதாக இருக்கும் எனவே இதுதான் காரணம் சில நேரங்களில் பேஸர் வரைபடத்தை தொடங்க V1 மற்றும் V2' ஒரே பேஸ் இல் உள்ளன என்று கருதிக் கொள்வோம் நீங்கள் பேஸர் வரைபடத்தை வரைய தொடங்குகிறீர்கள் பின்னர் நீங்கள் அதிக அளவுருக்களைப் பெறும்போது சிறிய திருத்தங்களைச் செய்ய முயற்சிக்கிறீர்கள் அதைத்தான் நாங்கள் செய்கிறோம் டிரான்ஸ்பார்மரின் பேஸர் வரைபடம் ஆகும் மாணவர் மேம் I2 மற்றும் அதற்கு சமமானவை இன்டக்டிவ் பேராசிரியர் இது முற்றிலும் இன்டக்டிவ்வாக இருக்க முடியாது அது ரெசிஸ்டன்ஸ் இன்டக்டிவ்வாக இருக்கும் ஆனால் அது ரியாக்டிவ்வாக இருக்கும் ஆம் பேராசிரியர் இது 900 இல் இல்லை இல்லை தயவுசெய்து இது வோல்டேஜ் என்பதை நினைவில் கொள்ளவேண்டும் இது தான் கரண்ட்I2' அல்லது I1 இவை கரண்ட் ஆகும் கரண்ட் வோல்டேஜ் பின்னால் இருக்க வேண்டும் அது நடக்கிறது தனித்தனியாக அவற்றைப் பாருங்கள் இது இந்த பகுதியை சற்றே இங்கு விரிவாக்கியிருக்கலாம் இது எனது I2 ஆகும் I2'R2 என நான் வரைந்ததை நான் இப்படி வரைவேன் என்று சொல்லலாம் I2'X2 இது போன்றது எனவே இது I2'R இது I2'X நிச்சயமாக சமமாகும் இப்போது இதைப் பார்க்கும்போது இது I2'Z சமமாகும் இப்போது இதற்கும் கரண்டிற்கும் இடையிலான பேஸ் கோணத்தைப் பாருங்கள் கரண்ட் பின்தங்கிய நிலையில் உள்ளது நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன் என்று நம்புகிறேன் பேராசிரியர் நான் வோல்டேஜ்டிராப் ஐ இறுதியில் வரையும்போது அதை புறக்கணிக்கிறோம் ஆரம்பத்தில் அதை நாங்கள் புறக்கணிக்கவில்லை அதனால்தான் IC Im அந்த லோடு இல்லாத கரண்ட் சிலவற்றை மிக தெளிவாக எழுதினோம் பின்னர் அந்த லோடு இல்லாத கரண்ட்டை I2' உடன் சேர்க்கப்படும் மற்றும் அது I1 ஆகும் ஆனால் இறுதியாக நான் டிராப் எழுதும் போது I1R1 I1X1I2 R2 I2X2 ஆகியவற்றை எழுதியிருக்கலாம் இவை அனைத்தும் சேர்க்கப்பட்டால் மொத்த வோல்டேஜ் டிராப் ஐ கொடுக்கும் ஆனால் இது உண்மையில் ஹேர் ஸ்பிளிட்டிங் உங்களுக்கு மிகவும் ஹேர் ஸ்பிளிட்டிங் தேவை அல்ல எனவே ஒரு டிரான்ஸ்பார்மரின் அளவுரு மதிப்பீட்டிலிருந்து வோல்டேஜ் ஒழுங்குமுறை மற்றும் செயல்திறன் கணக்கீடு வரை குறைந்தபட்சம் ஒரு பிரச்சனையை சரிசெய்ய முயற்சிப்போம் எனவே நாம் எந்த வகையான மதிப்புகளைப் பெறுகிறோம் என்பதற்கான ஒரு உணர்வை இது உங்களுக்குத் தரும் அதை நாம் புறக்கணித்தால் வானம் வீழ்ச்சியடையாது அதன் அர்த்தம் இதுதான் எனவே பொறியியல் தோராயங்கள் எப்போதுமே செய்யப்படுகின்றன இதனால் இறுதியாக நீங்கள் சோதனை மதிப்புகளாகப் பெறுவது உண்மையான கணக்கிடப்பட்ட மதிப்புகளுடன் ஓரளவு ஒத்துப்போகிறது பின்னர் உங்கள் அனுமானங்கள் சரி என்று கூறுகிறீர்கள் எனவே ஒரு கணிதவியலாளர் செய்வது போல துல்லியமான கணக்கீடுகளை நாங்கள் செய்யப்போவதில்லை நிச்சயமாக இல்லை எனவே இப்போது நாம் சென்று இந்த மதிப்புகளைப் பெற முடியுமா என்பதை முதலில் பார்க்க வேண்டும் அதாவது R1 R2' X1 மற்றும் X2' மற்றும் இதேபோல் Rc மற்றும் Xm இன் மதிப்புகள் குறைந்தபட்சம் ஒரு நல்ல துல்லியமான அளவு இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய துல்லியம் ஆகும் அவற்றை நாம் சோதனை ரீதியாகப் பெற முடியுமா என்பதுதான் அவசியம் இது நாம் செய்ய வேண்டிய ஒன்று R1R2'X1X2'ஆகியவற்றில் நிகழும் வோல்டேஜ் டிராப்கள் கணக்கிடப்படவில்லை ஆனால் அவற்றுடன் நாம் வாழ வேண்டும் என்பதும் இப்போது நமக்குத் தெரியும் அவற்றைக் குறைக்க முடியுமா எனவே இந்த இரண்டு கேள்விகள் தான் அடுத்த சில நிமிடங்களில் நாம் பதிலளிக்கப் போகிறோம் எனவே முதல் விஷயம் என்னவென்றால் நாம் குறைக்க முடியுமா வோல்டேஜைக் குறைக்க முடியுமா தொடர்ந்து வோல்டேஜ் டிராப் அடைகிறது அதுதான் நாம் பதிலளிக்கப் போகும் முதல் கேள்வி வோல்டேஜ் டிராப் ஐ நாம் குறைக்க விரும்பினால் முதலில் R1 மற்றும் R2 ஆகியவற்றைக் குறைக்க வேண்டும் மிகக் குறைந்த ரேசிஸ்டிவிடிக் கொண்ட ஒரு பொருளைப் பயன்படுத்துவதே நாம் செய்யக்கூடிய அதிகபட்சம் அதனால்தான் நாங்கள் செப்பு அதிக விலை என்றாலும் பொதுவாக செப்பு சுருள்களைப் பயன்படுத்துகிறோம் பெரும்பாலான டிரான்ஸ்பார்மரில் செப்பு சுருள்கள் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது ஆனால் சில நேரங்களில் நாம் அதை கிரே மார்க்கெட்டில் இருந்து வாங்கும்போது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட பழைய மோட்டார் அல்லது ஏதேனும் ஒன்றில் உள்ள செப்பை அவர்கள் அதை வெளியே எடுத்து அதை மீண்டும் அடிக்கிறார்கள் அது பார்ப்பதற்கு நல்ல செப்பாகத் தெரிகிறது அது நல்ல செப்பு போல் தோன்றுகிறது பின்னர் அவர்கள் அதை வைத்து தொடர்ந்து நீங்கள் சில நாட்களுக்குள் டிரான்ஸ்பார்மர் தோல்வியடைகிறது என்பதைக் கண்டறிவீர்கள் எனவே பொதுவாக குறைந்தபட்சம் ஆய்வகத்தில் நாம் வாங்கும்போது அதை சரியாகச் சோதிப்பதை உறுதிசெய்கிறோம் டிரான்ஸ்பார்மர் அனைத்து அளவுருக்கள் மற்றும் அது மிகவும் நல்லது என்று எங்களுக்குத் தெரிந்தால்தான் நாங்கள் கட்டணத்தை வெளியிடுகிறோம் அதைத்தான் நாங்கள் செய்கிறோம் நாங்கள் மிகவும் புகழ்பெற்ற தொழிற்சாலைகளில் இருந்து ஆர்டர் செய்ய முயற்சிக்கிறோம் எனவே டிரான்ஸ்பார்மரின் செயல்திறன் என்பதை உறுதிப்படுத்த இந்த ரெசிஸ்டன்ஸ் குறைவாக இருப்பது முக்கியம் குறியீடான செயல்திறன் மற்றும் வோல்டேஜ் ஒழுங்குமுறை போன்றவையும் வோல்டேஜ் டிராப்பும் ஒரு குறிப்பிட்ட வரம்பிற்குள் இருக்க வேண்டும் எனவே இந்த விஷயங்களைச் செய்ய வேண்டும் மாணவர் செப்பு 3035 இருந்தால் என்ன ஆகும் பேராசிரியர் நீங்கள் இதைப் பயன்படுத்தினால் அடிப்படையில் நிச்சயமாக ஆக்ஸிஜனேற்றமடைகிறது அது ஆக்ஸிஜனேற்றப்படும்போது ஆக்ஸிஜனேற்ற பகுதியை நீக்காவிட்டால் ரெசிஸ்டன்ஸ் குறையாது இதுதான் மக்கள் செய்வது மாணவர் 3053 மற்ற மேற்பரப்பு பற்றி என்ன பேராசிரியர் எல்லா இடங்களிலும் நீங்கள் உண்மையில் ஒரு வயர் ஒன்றைத் தேர்ந்தெடுக்கும்போது குறிப்பிட்ட பாதை தடிமன்னை கணக்கில் எடுத்துக்கொள்கிறீர்கள் நீங்கள் கருத போகின்ற முழு குறுக்குவெட்டு பகுதியைகரண்ட்டால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது ஆனால் வெளிப்புற ஷெல் கரண்ட்டால் ஆக்கிரமிக்கப்படவில்லை ஏனெனில் அது மிகவும் ரெசிஸ்டிவ் ஆகும் பின்னர் நீங்கள் உள் கோரை தேவைக்கும் அதிகமான சூடாக்குகிறீர்கள் இது நல்லதல்ல எனவே பொதுவாக கரண்ட்டின் வரம்பில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட தடிமன் குறைவாக இருக்கும் வயரைத் தேர்ந்தெடுப்பது நல்ல யோசனையல்ல எனவே பொதுவாக நீங்கள் 1 25 அல்லது 1 5 பாதுகாப்பிற்கான ஒரு ஃபேக்டரை காரணியைக் கொடுப்பீர்கள் என்ற கருத்தோடு செல்கிறீர்கள் எனவே செப்பு சுருள் வழியாக 15 A கரண்ட் பாய வேண்டும் என்று நான் எதிர்பார்த்தால் என்னவென்று நான் கூறுவேன் செப்பு தாங்கக்கூடிய கரண்ட் அடர்த்தியின் அளவு எவ்வளவு என்று நான் பொதுவாக 1 5 மடங்கு 15 ஐ பாதுகாப்பின் காரணியாக வைப்பேன் பின்னர் கரண்ட்டை பொறுத்து அதற்கேற்ப தேர்வு செய்வேன் குறுக்குவெட்டு பகுதி என்றால் என்ன நான் வயருக்கு தேர்வு செய்ய வேண்டும் அதுதான் நாம் தேர்வு செய்ய வேண்டியது எனவே முதலில் R1 மற்றும் R2 எனவே முதலில் R1 முடிந்தவரை குறைவாக இருக்க வேண்டும் எனவே பொதுவாக ஒரு நல்ல தரமான செப்பு கம்பியைத் தேர்ந்தெடுப்பதன் மூலம் இது உறுதி செய்யப்படும் கசிவைக் குறைப்பதே நாம் செய்ய விரும்பும் இரண்டாவது விஷயம் எனவே கசிவு பிளக்ஸ்ஐ குறைக்க வேண்டும்நாம் சாதாரணமாக செய்யப்போவது என்னவென்றால் முதன்மை மற்றும் இரண்டாம் நிலையில் முடிந்தவரை ஒரே மூட்டுகளில் சாண்ட்விச் செய்ய வேண்டும் எனவேஇதுதான் டிரான்ஸ்பார்மரின் கோர் என்று நான் சொன்னால் நான் உண்மையில் இங்கே முதன்மையாக வைக்கலாம் இது முதன்மை சுருள் என்று சொல்லலாம் அதற்கு அடியில் நான் ஒரு இரண்டாம் நிலை சுருளை வைக்கலாம் மீண்டும் நான் இங்கே முதன்மையை வைக்கிறேன் பின்னர் இரண்டாம் நிலை மீண்டும் இங்கே வைக்கிறேன் இதேபோல் நான் அதை அடுத்த காலிலும் வைப்பேன் எனவே நான் முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை முதன்மை இரண்டாம் நிலையை சாண்ட்விச் போல தொடர்ந்து வைத்திருக்கிறேன் நிச்சயமாக நான் இந்த இரண்டையும் தொடரில் இணைக்க வேண்டும் நான் இந்த இரண்டையும் தொடரில் இணைக்க வேண்டும் இதேபோல் இந்த இரண்டையும் தொடரில் இணைக்க வேண்டும் எனவே நான் அவற்றை அவசியமாக இணைக்க வேண்டும் என்பதில் சந்தேகமில்லை ஏனென்றால் எல்லா திருப்பங்களும் தொடரில் வர வேண்டும் அப்போதுதான் நான் ஒட்டுமொத்த வோல்டேஜ்ற்கு சமமாக ஒரு முறை N மடங்கு வோல்டேஜ் இப் பெறப் போகிறேன் எனவே அவற்றை நான் தொடரில் இணைக்க வேண்டும் ஆனால் நான் ஒரு குறிப்பிட்ட கால்களிலும் அடுத்த கால்களிலும் முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை சாண்ட்விச் செய்யப்படும் மாணவர் 3408 பேராசிரியர் நாமும் அதைச் செய்யலாம் அது மற்றொரு வழி ஆகும் செறிவான சுருள் அவற்றை நாம் செறிவு சுருள்கள் என்று அழைக்கிறோம் எனவே இவை இரண்டும் ஒப்பிடக்கூடிய வோல்டேஜ் ஆக இருந்தால் முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை இரண்டுமே ஒப்பிடக்கூடிய வோல்டேஜ் ஆக இருந்தால் தனிமைப்படுத்தப்படுவதை மட்டுமே நான் விரும்பும்போது ஒப்பிடக்கூடிய வோல்டேஜ் விஷயம் வரும் ஒருவேளை எனக்கு 220 V அமைப்பு மற்றொரு 220 V அமைப்பு இருக்கலாம் பூமிகள் ஒன்றாக வருவதை நான் விரும்பவில்லை எனவே நான் ஒரு முதன்மை 220 V ஒரு இரண்டாம் நிலை 220 Vஎடுத்துக்கொள்கிறேன் முதன்மையிலிருந்து நான் வோல்டேஜ் ஐ வழங்கலாம் இரண்டாம் பக்கத்திலிருந்து நான் சில மோட்டார் அல்லது லோடு அல்லது ரெக்ட்டிபயர் அல்லது எதையாவது இணைக்கிறேன் எனவே முதன்மை மற்றும் இரண்டாம் நிலைக்கு இடையில் மிகத் தனிமைப்படுத்தப்படுவதை நான் விரும்புகிறேன் இந்த விஷயத்தில் அவை ஒரே வோல்டேஜ் மதிப்பீட்டில் இருக்கும் எனவே நான் இதை இப்படி வைக்கலாம் அதேசமயம் இதை நான் சாண்ட்விச் என்று அழைப்பேன் இது சாண்ட்விச் சுருள் அதேசமயம் எனக்கு செறிவு சுருள் என்று ஒன்று இருக்கலாம் செறிவு சுருள் என்பது இப்போது சொல்லப்பட்டிருப்பதால் இங்கே என் முதன்மை இருக்கும் இது மூட்டுகளைச் சுற்றி வவுண்ட் செய்யப்பட்டுள்ளது மற்றும் இரண்டாம் நிலை அநேகமாக அதைச் சுற்றி இருக்கும் எனவே நான் குறுக்கு வெட்டு அல்லது நீளமான பிரிவு போன்ற ஒன்றைக் காட்டுகிறேன் எனவே இது எனது கோர் என்று நான் சொன்னால் நான் இதைப் போன்ற ஒரு சுருளைப் பெறப் போகிறேன் எனவே இவை அனைத்தும் சுருளால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன என்று சொல்லலாம் இது முதன்மையானதாக இருக்கலாம் இதைச் சுற்றியுள்ள இரண்டாம் நிலை எனக்கு இருக்கும் எனவே இது உண்மையில் எனது முதன்மை சுருள் மற்றும் இது இரண்டாம் நிலை சுருளாக இருக்கும் இது கோராக இருக்கும் எனவே இதுதான் செறிவு சுருள் இது சதுர வடிவத்தில் இருக்கலாம் அது வட்ட வடிவில் இருக்கக்கூடும் நீங்கள் வடிவமைத்த லேமினேஷன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதைப் பொறுத்தது இது நீங்கள் வடிவமைத்த லேமினேஷன்களை மிகத் தெளிவாகப் பொறுத்தது ஏனென்றால் ஒரே வடிவம் மற்றும் ஒரே அளவிலான அனைத்து லேமினேஷன்களும் என்னிடம் இருந்தால் அது சதுரமாக இருக்கப் போகிறது என்பதை விட இது ஒட்டுமொத்த தடிமன் அல்லது ஒட்டுமொத்த அகலத்தை படிப்படியாகக் குறைக்கிறது அது முக்கோணமானது போல் தோன்றும் அல்லது அது அடிப்படையில் தன்னை தோராயமாக மதிப்பிட முடியும் இதை வைத்திருக்க முடியும் எனவே நான் இதைப் போன்ற ஒன்றை வைத்திருக்க முடியும் நான் தோராயமாக காட்டுகிறேன் எனவே இதேபோல் மற்ற பக்கமும் செல்லலாம் எனவே நான் அதை ஒரு வட்டத்திற்கு தோராயமாக மதிப்பிட முடியும் இதை என்னால் செய்ய முடியும் எனவே அது சார்ந்துள்ளது இப்போது கோரும் கடத்தும் தன்மை கொண்டது அல்லது அது உலோகமானது என்பதை நினைவில் கொள்க மற்றும் முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை சுருள்கள் நிச்சயமாக அவை செப்பால் ஆனவை அவை கடத்தும் தன்மை கொண்டவை அவைகளைச் சுற்றி காப்பு வைப்போம் சந்தேகமில்லை முதன்மை குறைந்த வோல்டேஜ் ஐ மதிப்பீடு என்றால் நான் முதன்மை உள்ளே மற்றும் இரண்டாம் நிலை வெளியில் வைக்கிறேன் ஏனெனில் இரண்டாம் நிலை 400 kV ஆகவும் முதன்மை 15 kV ஆகவும் இருந்தால் 15 kV க்கு குறைந்த காப்பு மட்டுமே தேவைப்படும் 400 kVக்கு தடிமனான காப்பு தேவைப்படும் எனக்கு தடிமனாக காப்பு இருப்பதால் மிக தெளிவாக சுருள் திருப்பங்கள் அதிக விட்டம் இருக்கும் ஏனெனில் அது உண்மையில் தடிமனாக சிறிய விட்டம் கொண்ட சுருளில் அதை வீசுவது மிகவும் கடினம் எனவே ஒரு விஷயம் என்னவென்றால் வோல்டேஜ் மதிப்பீட்டாக சுருளுக்கு நான் பெறும் உள்ளார்ந்த விட்டத்தை அதிகரிக்கிறது எனக்கு அடர்த்தியான காப்பு இருக்கும் எனவே சுருளின் விட்டம் பெரிதளவில் பெரியது ஆகும் அதேசமயம் இன்னும் ஒரு காரணம் என்னவென்றால்கோரும் உலோகமானது என்பதால் காப்பின் முறிவு வலிமை வோல்டேஜ் ஐத் தாங்கும் அளவுக்கு சிறந்தது என்பதை நான் உறுதி செய்ய வேண்டும் வலிமையை முறித்து வேண்டும் முறிவு வலிமை வோல்டேஜ் சுருள் காப்பு மீது ஒரு பஞ்சர் செய்து கரண்ட் கோரை அடைகிறது எனவே கோர் மற்றும் சுருள் காப்பு மூலம் மட்டுமே பிரிக்கப்படுகின்றன வோல்டேஜ் வலிமை என்றால் dVdt பற்றி நான் பேசினால் அல்லது dVdX அங்கு சென்டிமீட்டர் நான் காப்பு தடிமன் பற்றி பேசுகிறேன் அது காப்பு வலிமையை மீறினால் காப்பு பஞ்சர் செய்யப்படும் அதிக வோல்டேஜ் ஆக இருந்தால் பிரிப்பு தூரம் அதிகமாக தேவைப்படும் எனவே இது குறைந்த வோல்டேஜ் மதிப்பீட்டாக இருந்தால் நான் அதை கோருடன் நெருக்கமாக வைக்க முடியும் அதேசமயம் அது பெரிய வோல்டேஜ் மதிப்பீட்டாக இருந்தால் அதை கோரிலிருந்து விலக்கி வைப்பது நல்லது எனவே அதிக வோல்டேஜ் மதிப்பிலான முறுக்கு வெளிப்புற செறிவு வட்டத்தில் வைக்கப்படும் அதேசமயம் குறைவாக இருக்கும் வோல்டேஜ் மதிப்பிலான சுருள் உள் செறிவு வட்டத்தில் வைக்கப்படும் எனவே இது மீண்டும் ரியாக்டன்ஸ் கசிவு குறைவதற்கான ஒரு வழி எனவே சாண்ட்விச் சுருள்கள் மற்றும் செறிவான சுருள்கள் இவை இரண்டு கசிவு ரியாக்டன்ஸ் ஐக் குறைப்பதற்கான வழிகள் இன்னும் பொதுவாக செய்யப்படுவது நாம் செய்ய முயற்சிக்கிறோம் ஒருபோதும் கோரை அகலமாகவும் தடிமனாகவும் மாற்ற வேண்டாம் அவற்றை மெல்லியதாகவும் நீண்டதாகவும் மாற்ற முயற்சிக்கிறோம் நான் மோசமான வரைபடத்திற்கு வருந்துகிறேன் இப்படித்தான் நாம் இதை உருவாக்குகிறோம் இதனால் காற்றின் பாதை உண்மையில் நீளமாகிறது இது காற்றின் பாதை ஃப்ளக்ஸ் இது போன்ற ஒரு பாதையை கொண்டுள்ளது என்று நான் சொல்கிறேன் என்றால் அது ஜன்னல் வழியாக செல்கிறது எனவே இதை ஜன்னல் என்று அழைக்கிறோம் இவை லிம்ப்ஸ் கோரின் லிம்ப்ஸ் மற்றும் கோரின் ஜன்னல் ஜன்னல் பொதுவாக மெல்லியதாகவும் நீளமாகவும் செய்யப்படுகிறது இது அடிப்படையில் காற்று இடைவெளி பாதையின் நீளம் உண்மையில் அதிகரிக்கிறது நீளம் அதிகரிக்கிறது LμA என்பது ஒட்டுமொத்த ரிலக்டன்ஸ் என்று நாங்கள் கூறினோம் எனவே ரிலக்டன்ஸ் மேலும் மேலும் அதிகரிக்கப் போகிறது ரிலக்டன்ஸ் மேலும் மேலும் அதிகரித்தால் காற்று இடைவெளியில் தப்பிக்கும் கோடுகளின் எண்ணிக்கை குறையும் காற்று இடைவெளியில் தப்பிக்கும் கோடுகளின் எண்ணிக்கை குறைகிறது கசிவும் குறைகிறது கோருடன்க் கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கும் மொத்த கோடுகளின் எண்ணிக்கை அதற்கேற்ப அதிகரிக்கப்படும் எனவே கசிவைக் குறைப்பதற்கான மூன்று வழிகள் ஒன்று ஜன்னலின் நீளத்தை அதிகரிப்பது இரண்டாவது சாண்ட்விச் சுருள் வைத்திருப்பது மூன்றாவது ஒரு செறிவு சுருள் மற்றும் நான்காவது ஒரு ஷெல் வகை கட்டுமானம் ஷெல் வகை மற்றும் கோர் வகையைப் பார்த்தோம் கோர் வகை கட்டுமானம் எப்போதுமே காற்றைச் சுற்றியுள்ள காற்றை அதிகமாக்குகிறது அங்கு அது அதிகமாகிறது ஷெல் வகை கட்டுமானத்தில் பெரும்பாலும் இது இரும்பினால் சூழப்பட்டுள்ளது எனவே எதுவும் காற்றில் தப்பிக்கவில்லை எனவே ஷெல் வகை கட்டுமானம் பொதுவாக கசிவை சிறிது அதிகரிக்கிறது அல்லது குறைக்கிறது எனவே இவை ஒரு டிரான்ஸ்பார்மர் விஷயத்தில் கசிவை குறைக்க நான்கு வழிகள் நன்றாக இருக்கிறதா இப்போது R1 R2' குறைப்பு மற்றும் X1 X2' குறைப்பு ஆகியவற்றின் முக்கியத்துவத்தைக் கண்டோம் டிரான்ஸ்பார்மரின் அளவுருக்கள் அல்லது அதற்கு சமமான சுற்று அளவுருக்களை எவ்வாறு மதிப்பிடுவது என்பதைப் பார்ப்போம் எனவே டிரான்ஸ்பார்மரின் சமமான சுற்று அளவுருக்களைக் கண்டறிய ஒரு டிரான்ஸ்பார்மரில் பொதுவாக நடத்தப்படும் இரண்டு சோதனைகளைப் பார்ப்போம் எனவே அவற்றில் ஒன்று திறந்த சுற்று சோதனை அல்லது லோடு இல்லா சோதனை மற்றொன்று குறுகிய சுற்றுசார்ட் சர்க்யூட் சோதனை இதைச் செய்வதற்குப் பதிலாக நாங்கள் டிரான்ஸ்பார்மரை வெறுமனே ஏற்றியிருக்கலாம் என்னிடம் 2 2 kVA 220 உள்ளது என்று சொல்லலாம் மீண்டும் நாம் எடுத்த அதே அளவுருவை 220110 V டிரான்ஸ்பார்மர் மூலம் எடுத்துக்கொள்வோம் இந்த மின்மாற்றியில் டிரான்ஸ்பார்மரில் நான் சோதனையை நடத்தி அதை முழு அளவு லோடு செய்துவிட்டு மின்மாற்றிடிரான்ஸ்பார்மர் உண்மையில் எவ்வாறு செயல்படுகிறது என்பதைக் கண்டறிய வேண்டும் இது எனக்கு எவ்வாறு இது செயல்படுகிறது என்னும் தெளிவான படத்தை தருகிறது அதை முழுமையாக லோடு செய்யும்போது அல்லது தூண்டக்கூடிய இண்டக்ட்டிவ் லோடுடன் லோடு செய்யும்போது அதை கெப்பாசிட்டிவ் லோடுடன் லோடு செய்யும்போது நான் நிச்சயமாக சோதனையை நடத்த முடியும் ஆனால் நாம் பொதுவாக மின் நிலையங்கள் அல்லது தொழிற்சாலைகளில் பயன்படுத்தும் மின்மாற்றிகள்டிரான்ஸ்பார்மர் அவை அனைத்தும் ஆயிரக்கணக்கான MVA அல்லது குறைந்தது நூற்றுக்கணக்கான MVA வின் ரேட்டிங் ஆகும் எடுத்துக்காட்டாக 400 MVA பவரை சக்தியை உருவாக்கும் ஒரு மின் நிலையத்தில் நாம் பயன்படுத்துவது என்னவென்றால் இது 400 MVA மின்மாற்றியாகடிரான்ஸ்பார்மராக 15 KV அல்லது 20 KV 400 KV ஐ கொண்டிருக்கும் இது ஒரு மின் நிலையத்தில் நாம் காணப்போகும் விஷயம் இந்த மின்மாற்றியைடிரான்ஸ்பார்மரை நேரடியாக லோடு செய்வதன் மூலம் நான் சோதிக்க வேண்டியிருந்தால் அது உண்மையில் ஒரு பெரிய பணியாக இருக்கும் முதலாவதாக 400 MVA 400 KV யால் வகுக்கப்பட்டுள்ளது அவ்வளவு மின்னோட்டம்கரண்ட் எதுவாயினும் அதை சுமக்கும் லோடுகளை நான் எவ்வாறு கண்டுபிடிப்பேன் எனவே நான் அடிப்படையில் லோடுகளைப் பெற வேண்டும் இது உண்மையில் அதிக கரண்டை மின்னோட்டத்தைக் கொண்டு செல்லும் அது அதிக பவரை சக்தியைக் பிரிக்கும் பின்னர் நான் அதை குளிர்விக்க முடியும் எனவே அத்தகைய மின்மாற்றியை டிரான்ஸ்பார்மரை உண்மையில் லோடு செய்வதன் மூலம் சோதிப்பது எனக்கு மிகவும் கடினமாக இருக்கும் அது ஒரு பெரிய பவர் சக்தி வீணாவது ஆகும் எனவே அதைச் செய்வதை விட இதுபோன்ற ஒரு நிலையை உருவாக்குவது போன்ற ஒன்றை என்னால் செய்ய முடிந்தால் அதை உண்மையில் லோடு செய்யாமல் முழுமையாக லோடு செய்வதற்கு சமமாக இருக்கும் இந்த இரண்டு சோதனைகளிலும் நாம் அதைத்தான் செய்கிறோம் ஓபன் சர்க்யூட் டெஸ்ட் மற்றும் ஷார்ட் சர்க்யூட் சோதனைகளில் மின்மாற்றிடிரான்ஸ்பார்மர் அத்தகைய இயக்க நிலை மூலம் வைக்கப்படும் சூழ்நிலைகளை உருவாக்குகிறோம் இது ஒரே நேரத்தில் இல்லாவிட்டாலும் சாதாரண ஏற்றுதல்லோடிங் நிலையை பின்பற்றும் நான் சொல்வது ஓபன் சர்க்யூட் சோதனையில் நீங்கள் மதிப்பிடப்பட்ட மின்னழுத்தம்வோல்டேஜ் ஆனால் குறைந்த மின்னோட்டம் கரண்ட் பயன்படுத்துவீர்கள் ஷார்ட் சர்க்யூட் சோதனையான மற்ற சோதனையில் நீங்கள் மதிப்பிடப்பட்ட மின்னோட்டம் கரண்ட் ஆனால் குறைந்த மின்னழுத்தம்வோல்டேஜ் பயன்படுத்துவீர்கள் இந்த இரண்டு சோதனைகளிலும் இதைத்தான் செய்கிறோம் மாணவர் மதிப்பிடப்பட்ட மின்னழுத்தம்வோல்டேஜ் என்றால் என்னV1 அல்லது E1 பேராசிரியர்V1 ஏனென்றால் மின்மாற்றிக்குடிரான்ஸ்பார்மர்க்கு E1 உள்ளார்ந்தது அதை நாம் அளவிட முடியாது V1 மற்றும் E1 க்கு இடையிலான அனைத்து வித்தியாசங்களும் அதிகமாக இல்லை பொறியியல் தோராயங்களால் நாம் எப்போதும் மீண்டும் செல்வதற்கான காரணம் இதுதான் அதுதான் காரணம் எனவே நாம் அதை முதன்மை பக்கத்தில் 220 V க்கு அல்லது இரண்டாம் பக்கத்தில் 110 V க்கு நாம் அதை உட்படுத்தினால் மதிப்பிடப்பட்ட வோல்டேஜாக மின்னழுத்தமாக நான் அதை அழைக்கிறேன் மதிப்பிடப்பட்ட வோல்டேஜிற்கு மின்னழுத்தத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளது இதேபோல் நாம் இரண்டாம் பக்கத்தில் 20 A அல்லது 10 A ஐ முதன்மை பக்கத்திலிருந்து கடந்துவிட்டால் மதிப்பிடப்பட்ட மின்னோட்டத்திற்கு கரண்டடிற்கு உட்படுத்தப்பட்டுள்ளது என்று நான் அதை அழைக்கிறேன் இது முறையே ஓபன் சர்க்யூட் டெஸ்ட் மற்றும் ஷார்ட் சர்க்யூட் சோதனையின் போது நாம் செய்கிறோம் எனவே ஓபன் சர்க்யூட் டெஸ்ட் நிலையில் பெயர் குறிப்பிடுவது போல இரண்டாம் நிலை திறந்த நிலையில் வைக்கப் போகிறோம் எனவே இதைச் சொல்வோம் எனது டிரான்ஸ்பார்மர் பின்னர் நான் இந்த திறந்த சுற்றுவட்டாரத்தை வைத்திருக்கப் போகிறேன் இங்கே எனது முக்கிய அம்சம் உள்ளது மற்றும் மாறாமல் திறந்த சுற்றப்பட்ட பகுதி உயர் வோல்டேஜ் பக்கத்துடன் ஒத்திருக்கும் திறந்த சுற்று முறுக்கு HV முறுக்கு இருக்கும் இது LV முறுக்கு இருக்கும் LV குறைந்த அளவிற்கு ஒத்திருக்கும் வோல்டேஜ் முறுக்கு மற்றொன்று உயர் வோல்டேஜ் முறுக்கு ஆகவே 220 110 க்கு பதிலாக 22KV110V ஐப் பற்றி நான் நினைத்தால் அதுவும் அப்படி இருக்க முடியும் அது அவ்வாறானால் மாறாமல் 110 V ஐப் பயன்படுத்த முயற்சிப்பேன் ஏனெனில் அந்த வகையான சோர்ஸ் எளிதில் கிடைக்கும் என்னைப் பொறுத்தவரை 22 kV எனக்கு கிடைப்பது கடினமாக இருக்கும் எனவே திறந்த மின்சுற்று சோதனையின் போது ஆற்றல் பெற குறைந்த வோல்டேஜ் முறுக்கு தேர்வு செய்ய எப்போதும் முயற்சிப்பேன் ஏனெனில் மதிப்பிடப்பட்ட வோல்டேஜ் ஐப் பயன்படுத்துவதை நான் பார்க்கிறேன் எனவே மதிப்பிடப்பட்ட வோல்டேஜ் குறைந்த வோல்டேஜ் அல்லது உயர் வோல்டேஜ் உடன் ஒத்ததாக இருக்க வேண்டும் ஆனால் தளவாட ரீதியாக குறைந்த வோல்டேஜ் பக்கத்தில் வோல்டேஜ் ஐப் பயன்படுத்துவது எனக்கு எளிதாக இருக்கும் ஏனெனில் உயர் வோல்டேஜ் பொதுவானவை அல்ல உயர் வோல்டேஜ் சோர்ஸ் பொதுவானது இல்லை எனவே இப்போது நான் என்ன செய்யப் போகிறேன் என்பது பார்க்க வேண்டும் எனவே பொதுவாக நாம் என்ன செய்கிறோம் ஆய்வகம் என்பது ஒரு மாறுபாடு அல்லது ஆட்டோ டிரான்ஸ்பார்மர் மூலம் அதைப் பயன்படுத்துவதாகும் சிறிது நேரம் கழித்து ஆட்டோ டிரான்ஸ்பார்மர் பற்றி படிப்போம் இதை சிங்கிள் பேஸ் 220 V 50 ஹெர்ட்ஸ் AC இதுதான் கிடைக்கிறது இப்போது இதை ஆட்டோ டிரான்ஸ்பார்மர் என அழைக்கப்படும் ஒன்றுடன் இணைக்கப் போகிறேன் ஆட்டோ டிரான்ஸ்பார்மர் என்பது ஒரு இண்டக்டர் இரும்பு கோர் இண் டக்டர் போன்றது வேறு ஒன்றும் இல்லை எனக்கு அதிக எண்ணிக்கையிலான சுருள்கள் உள்ளன அந்த ஒரு இரும்பு கோரில் பிணைக்கப்பட்டுள்ளது இப்போது இந்த முழு வோல்ட்டேஜெயும் அந்த சுருளுக்குப் பயன்படுத்துகிறேன் இப்போது நான் 4 திருப்பங்கள் மட்டும் தட்டினால் பாதி வோல்டேஜ் ஐ மட்டுமே பெறுவேன் திருப்பங்களின் எண்ணிக்கையை பாதியாகக் குறைப்பேன் 100 சதவீதம் திருப்பங்கள் எண்ணிக்கை ஐத் தட்டினால் நான் முழுமையான வோல்டேஜ் ஐப் பெறுவேன் நான் 75 சதவீத திருப்பங்களை மட்டுமே தேர்வுசெய்தால் நான் வோல்டேஜ் ஜின் 75 சதவீதம் மட்டுமே கிடைக்கும் இது ரெசிஸ்டன்ஸ் இழப்பு இல்லாமல் சிறந்த பொட்டன்ஷியல் டிவைடர் அவ்வளவுதான் எனக்கு எந்தவிதமான ரெசிஸ்டன்ஸ் இழப்பும் இல்லை மேலும் இந்த இரும்பு கோர் சுருளின் அதிக தூண்டக்கூடிய தன்மை காரணமாக இது செயல்படுகிறது எனவே இங்கிருந்து நான் இந்த வோல்டேஜ் ஐ குறைந்த வோல்டேஜ் முறுக்குக்கு ஒரு அம்மீட்டர் வழியாகவும் வாட்மீட்டர் வழியாகவும் பயன்படுத்தப் போகிறேன் எனவே இந்த வாட்மீட்டர் முதன்மை சுருள் மற்றும் உள்ளீட்டு சோர்ஸ் ற்கு இடையில் இணைக்கப்பட்டுள்ளது இப்போது இரண்டாம் பக்கத்தில் கரண்ட் பாய்ச்சல் இல்லை என்பதை நினைவில் கொள்க எனவே I2 மதிப்பு 0 ஆகும் எனவே நான் இங்கே I1 ஆக வைத்திருப்பது I0 க்கு சமமாக இருக்கும் அது உண்மையில் லோடு இல்லாத கரன்ட் ஆகும்மின்னோட்டம் ஆகும் அதை விட வேறு எதுவும் இல்லை எனவே திறந்த சுற்று சோதனையில் நான் பெறுவது லோடு இல்லாத கரன்ட் தான் மேலும் ஒரு டிரான்ஸ்பார்மரின் லோடு இல்லாத கரன்ட் மிகவும் சிறியது ஏனெனில் லோடு இல்லாத இழப்புகள் குறைக்கப்பட்டுள்ளன மேலும் கோரின் ஊடுருவலும் மிகவும் அதிகம் எனவே நான் R1 மற்றும் X1 என்று சொல்லக்கூடிய டிரான்ஸ்பார்மரின் தொடர் ரெசிஸ்டன்ஸ்க் கருத்தில் கொண்டாலும் தொடர் ரெசிஸ்டன்ஸ் இழப்பு மிகவும் சிறியதாக இருக்கும் என்று நான் சொல்ல முடியும் அளவுகளை எடுத்துக் கொள்வோம் நான் 100 சதவிகிதம் லோடு என்று சொன்னால் நான் I12R1 க்கு 100 வாட் ஆகப் போகிறேன் நான் மின்னோட்டத்தின் 5 சதவிகிதம் அல்லது தற்போதைய பாய்ச்சலில் 2 சதவிகிதம் மட்டுமே இருக்கும்போது கரன்ட் 0 02 I1 ஆக மட்டுமே இருக்கும் நான் பார்க்க வேண்டியது இந்த நிலையில் உள்ள இழப்பு இது 0 02 I12R1 ஆக இருக்கும் இது லோடு இல்லாத நிலை தொடர் ரெசிஸ்டன்ஸ் இழப்பாக இருக்கும் எனவே நான் இதைப் பார்க்க முயற்சித்தால் இது 0 0004 ஆகும் அதாவது இது 4 சதவிகிதம் கூட குறைவாக உள்ளது அதாவது 0 04 சதவிகிதம் 0 04 சதவிகிதம் நான் R1 இல் முழு லோடின் கீழ் ஏற்பட்ட இழப்பாக இருந்திருக்கும் எனவே உண்மையில் அது 100 வாட் என்றால் இப்போது என்னிடம் 0 04 வாட் மட்டுமே இழப்பாக இருக்கும் அதாவது இது மிகவும் சிறியதாக இருக்கும் எனவே அதை புறக்கணிக்க என்னால் முடியும் எனவே லோடு இல்லாத வோல்டேஜ் டிராப்பிலும் பவர் இழப்பிலும் தொடர் அளவுருக்கள் எப்போதுமே ஒரு பங்கைக் கொண்டிருக்கவில்லை என்பதை நாம் எடுத்துக்கொள்கிறோம் எனவே நாம் கருத்தில் கொள்ளக்கூடிய தொடர் அளவுருக்கள் R1 மற்றும் X1 ஆகும் ஏனெனில் R2 மற்றும் X2 எந்த பாத்திரத்தையும் வகிக்க இல்லை அது எந்த கரண்ட் டைம் சுமக்கவில்லை எனவே R1 மற்றும் X1 இவை இரண்டும் நான் ஒரு நல்ல அளவு கரண்டை பெறப்போவதில்லை என்பதால் ஒரு பாத்திரத்தை வகிக்க முடியாது திறந்த மின்சுற்று அல்லது சுமை இல்லாத நிலையில் டிரான்ஸ்பார்மர் வழியாக பாய்கிறது எனவே நான் சொல்ல முடியும் திறந்த சுற்று சோதனையில் வாட்மீட்டர் ரீடிங் நாம் பெறுவது பொதுவானது எனவே இதை நான் Wo என்று அழைத்தால் அது அடிப்படையில் கோர் இழப்புகளாக மட்டுமே இருக்கும் இது செப்பு இழப்பை நோக்கி எதற்கும் பங்களிக்காது இதைப் பற்றி மீண்டும் சிந்தியுங்கள் மதிப்பிடப்பட்ட அதிர்வெண்ணில் மதிப்பிடப்பட்ட வோல்டேஜ் ஐப் பயன்படுத்துகிறேன் எனவே ஃப்ளக்ஸ் மதிப்பிடப்பட்ட மதிப்பில் இருக்கும் E4 44f∅m திருப்பங்களின் எண்ணிக்கையில் இருக்கும் இதைத்தான் நாம் சமன்பாடாக எழுதினோம் எனவே நான் E1 பற்றி பேசுகிறேன் என்றால் இது N1 ஆகும் எனவே நான் ஃப்ளக்ஸ் மதிப்பைப் பார்த்தால் மதிப்பிடப்பட்ட வோல்டேஜ் ஐ முதன்மை பக்கத்திலிருந்தோ அல்லது இரண்டாம் பக்கத்திலிருந்தோ பயன்படுத்துகிறேன் என்றால் அது ஒரு பொருட்டல்ல அதிர்வெண் மற்றும் வோல்டேஜ் மதிப்பிடப்பட்ட மதிப்பில் இருக்கும் வரை ஃப்ளக்ஸ் மதிப்பிடப்பட்ட மதிப்பில் இருக்கும் எனவே இது மதிப்பிடப்பட்ட மதிப்பில் இருந்தால் பெயரளவிலான இயக்க நிலைமைகளுக்கு மிகவும் ஒத்த ஒரு நடத்தையை சித்தரிக்கும் ஒட்டுமொத்த காந்த சுற்றுக்குமேக்னெட்டிக் சர்க்யூட்க்கு நான் அடிப்படையாக பார்க்கிறேன் எனவே இயல்பான இயக்க நிலைமைகளின் கீழ் இருப்பினும் காந்த சுற்றுமேக்னெட்டிக் சர்க்யூட் இருக்கலாம் இதுதான் இந்த நிபந்தனையின் கீழ் டிரான்ஸ்பார்மரால் சித்தரிக்கப்படும் நடத்தை எனவே ஃப்ளக்ஸ் மதிப்பிடப்பட்ட மதிப்பில் இருந்தால் அதிர்வெண் மதிப்பிடப்பட்ட மதிப்பில் இருக்கும் வோல்டேஜ் மதிப்பிடப்பட்ட மதிப்பில் இருக்கும் கோர் இழப்புகளும் மதிப்பிடப்பட்ட மதிப்பில் இருக்கும் என்று நான் சொல்ல முடியும் அதேசமயம் செப்பு இழப்புகள் மிகக் குறைவு என்றால் வாட்மீட்டரிலிருந்து நான் பெறும் அளவுகள் எதுவாக இருந்தாலும் அதை மதிப்பிடப்பட்ட கோர் இழப்பு அல்லது லோடு இழப்பு என்று அழைப்பேன் முக்கிய இழப்பு தற்செயலாக இரும்பு இழப்பு என்றும் அழைக்கப்படுகிறது மேலும் அவை செப்பு இழப்பு என்றும் அழைக்கப்படலாம் அதாவது நிலையான இழப்பு டிரான்ஸ்பார்மர் 50 ஹெர்ட்ஸ் மற்றும் 400 V என மதிப்பிடப்பட்டால் அது எப்போதும் 400 V மற்றும் 50 Hz வேகத்தில் இயக்கப்படும் என்று நாம் கருதுவதால் நிலையான இழப்பு என்று அழைக்கிறோம் எப்போதாவது நாம் அதை குறைந்த வோல்டேஜ் இல் இயக்குகிறோம் இது மதிப்பிடப்பட்டதை விட அரிதாகவே நாம் அதை வெவ்வேறு அதிர்வெண்ணில் இயக்குகிறோம் எனவே வோல்டேஜ் மற்றும் அதிர்வெண் நிலையானதாக இருக்கும் வரை இரும்பு இழப்புகள் அல்லது கோர் இழப்புகள் நிலையானவை என்று நாம் கருதுகிறோம் அவற்றை நிலையான இழப்புகளில் அழைக்கிறோம் எனவே இது நிலையான இழப்பு என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் வோல்டேஜ் மற்றும் அதிர்வெண் பொதுவாக நிலையானதாக பராமரிக்கப்படும் அதுதான் ஒரே காரணம் எனவே லோடு இல்லாத சோதனையிலிருந்து நாம் வெளியேறுவது என்னவென்றால் நாம் W0 V0 மற்றும் I0 ஐப் பெறப் போகிறோம் இவைதான் நாம் பெறப் போகும் மூன்று அளவீடுகள் V0 மாறாமல் மதிப்பிடப்பட்ட மதிப்பாக இருக்கும் இது நன்கு வடிவமைக்கப்பட்ட டிரான்ஸ்பார்மர் என்றால் I0 என்பது Irated க்கு 5 சதவிகிதத்திற்கும் குறைவாக இருக்க இது கோர் இழப்புகளாக இருக்கும் எனவே இணையான சுற்றுக்கு சமமான சுற்று அளவுருக்களை நான் பெற முடியும் ஏனென்றால் இணையான சுற்று என்பது மேக்னெட்டிசம் பற்றி அதிகம் பேசுகிறது சமமான சுற்றுக்கு இணையான பகுதி எனவே நான் W0V0I0∅0 என்று சொல்ல முடியும் எனவே cos∅0 ஐக் கழிக்கலாம் நான் cos∅0 ஐக் கொண்டவுடன் நான் சொல்ல பார்க்க முடியும் நீங்கள் நினைவு கூர்ந்தால் நாங்கள் பேஸர் வரைபடத்தை வரைந்தோம் இது V என்றால் நான் இதனுடன் IC யைப் பெறப் போகிறேன் நான் பேறப் போகிறேன் இதனுடன் Im யையும் எனவே இதன் விளைவாக வரும் கரண்ட் இங்கே எங்காவது இருக்கும் இது I0 உடன் தொடர்புடையது மற்றும் நான் சொன்னால் இதுதான் ∅0 என்ன இது ∅0 எனில் I0cos∅0 மற்றும் I0sin ∅0 என்று என்னால் சொல்ல முடியும் நான் இதைப் பெற்றவுடன் V0ImXm என்று எளிதாக சொல்லலாம் ஏனென்றால் அவை இணையாக உள்ளன எனவே நான் V0IcRc மற்றும் V0ImXm என்று சொல்ல முடியும் இது ஒரு சிறந்த டிரான்ஸ்பார்மர் ஆக இருந்திருந்தால் RC மற்றும் Xm மதிப்பு என்னவாக இருக்கும் இது ஒரு சிறந்த டிரான்ஸ்பார்மர் ஆக இருந்திருந்தால் Xm முடிவிலி அல்லது 0 எவ்வளவு இருக்கும் நிச்சயமாக முடிவிலி அதில் உள்ளது முடிவிலியாக இருக்க வேண்டும் ஏனெனில் Im 0 ஆக இருக்க வேண்டும் எந்த கரண்ட் இல்லாமல் நான் ஃப்ளக்ஸ் நிறுவ முடியும் ஊடுருவல் முடிவிலி என்றால் MMF இல்லாமல் நான் அதற்குள் ஃப்ளக்ஸ் ஐ கோரரில் நிறுவ முடியும் எனவே ஒரு சிறந்த டிரான்ஸ்பார்மருக்கு இவை இரண்டும் முடிவிலியாக இருக்க வேண்டும் ஏனென்றால் எனக்கு எந்த IC இருக்காது நான் எந்த Im ஐ கொண்டிருக்க மாட்டேன் எனக்கு எந்த கோர் இழப்புகளும் இருக்கக்கூடாது எனக்கு ஃப்ளக்ஸ் நிறுவுவதற்கான கரண்டிற்க்கும் எந்த தேவையும் இருக்கக்கூடாது மாணவர் ஒரு சிறந்த டிரான்ஸ்பார்மரில் கோர் இழப்பு 0 RC 0 ஆக இருக்க முடியுமா பேராசிரியர் RC 0 என்றால் IC முடிவிலியாக இருக்கும் எனவே IC முடிவிலி என்றால் லோடு இல்லாத கரண்ட் டிரான்ஸ்பார்மர் முடிவிலிக்கு வரும் ஒரு டிரான்ஸ்பார்மரில் நான் எந்த லோடுயையும் இணைக்கவில்லை என்றால் அது ஒரு ஐடியல் டிரான்ஸ்பார்மர் என்றால் லோடு இல்லாத கரண்ட் 0 ஆக இருக்க வேண்டும் கிடைத்தது எனவே RC 0 ஆக இருக்க முடியாது நீங்கள் சொல்வது சரிதான் RC 0 என்றால் அல்லது IC 0 என்றால் கோர் இழப்புகள் 0 ஆக இருக்க வேண்டும் அது உண்மைதான் என்றாலும் RC 0 ஆக இருந்தால் லோடு இல்லாத கரண்ட் உண்மையில் முடிவிலி ஆகும் அவை இணையாக உள்ளன RC மற்றும் Xm இணையாக உள்ளன என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே RC என்பது 0 என்றால் லோடு இல்லாத கரண்டை முடிவிலி எட்ட செய்வேன் அது அப்படி இருக்காது அது இருக்கக்கூடாத வழக்கு